நாம் இப்போது சொத்து என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம் நாம் சற்று முன் சொத்து உரிமைகளைப் பற்றிப் புரிந்து கொண்டோம் சொத்து என்பது ஒருவிதமான ஒழுங்குமுறை அறிவுசார் சொத்து எனும் போது நாம் மனதிலிருந்து எழும் படைப்புகளை ஒழுங்குபடுத்துவது பற்றிப் பேசுகிறோம் சொத்து என்பது பொதுச் சொத்தாக இருக்கலாம் தனியார் சொத்தாகவும் இருக்கலாம் இவை இரண்டும் சொத்து என்பதன் பரந்த இரு வகைப்பாடுகள் ஆகும் பொதுச் சொத்து என்பது அனைவருக்கும் பொதுவாக வைத்துக் கொண்டிருப்பது தனிச்சொத்து என்பது ஒரு மனிதன் தனிப்பட்டமுறையில் தனக்கென வைத்திருப்பது தற்போது சொத்து என்னும் கருத்தைப் புரிந்து கொள்ள நாம் நிலம் அல்லது நிலம் சார்ந்த சொத்தின் ஒப்புமையை எடுத்துப் பார்க்க வேண்டியுள்ளது எந்த ஒரு நிலம் சார்ந்த சொத்தாக இருந்தாலும் அது நேரம் மற்றும் வெளியில் அமைந்துள்ளது உங்களால் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குச் சென்று அந்த இடத்தையும் அந்த நிலத்தையும் அதன் எல்லைகளையும் பகுத்துப் பார்த்து நிலத்தின் வரம்புகளைப் பற்றி ஓரளவு நன்கு புரிந்துகொள்ள முடியும் நிலம் எங்கே உள்ளது அதன் எல்லைகள் எவை அக்கம்பக்கம் உள்ளவர்களின் நிலங்களின் எல்லைகள் எவை நிலம் எந்த இடத்தில் உள்ளது நிலத்திற்குச் செல்லும் பாதை எங்கு உள்ளது இவை அனைத்தையும் இயல் உலக வார்த்தையில் உறுதிசெய்ய முடியும் எனவே சொத்து குறிப்பாக தனியார் சொத்து என்பதை நாம் எப்படிப் புரிந்து கொள்கிறோம் என்றால் அது மற்றவரின் சொத்தில் இருந்து வேறுபடுத்தி பார்க்க முடிவது அப்படி வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மையை அது கொண்டிருக்கிறது என்று மற்றவர்களின் சொத்துக்களில் இருந்து வேறு படுவதற்கான திறன் மற்றும் தனிச்சிறப்பு சொத்தைப் பொருத்தவரையில் அதன் வரம்புகளில் இருந்து வருகிறது நிலத்தைப் பற்றிப் பேசும்போது நாம் அவற்றை நிலத்தின் எல்லைகள் என்று கூறுகிறோம் நிலத்தின் எல்லைகளை உறுதிப்படுத்துவதற்கு நம்மால் அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று அதைப்பார்த்து அளந்து உறுதி செய்ய முடியும் எல்லைகள் பாதுகாக்கப்பட்டு இருந்தால் நிலத்தின் பரப்பளவு பற்றிய இன்னும் தெளிவான பார்வை கிடைக்கப்பெறும் நிலத்தின் பரப்பளவு எவ்வளவு என்பதைச் சொல்வதற்கு நம்மால் அதை அளந்து எண்களால் உறுதிசெய்து கணக்கிட முடியும் ஒரு நிலத்தின் தலைப்பு பத்திரம் ஒரு ஆவணமாக வெளிப்படையாகக் கிடைக்கப்பெறுகிறது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு நிலம் விற்கப்படும் போது பயன்படுத்துவதுதான் பத்திரம் அல்லது விற்பனைப் பத்திரம் என்று அழைக்கப்படுவது விற்பனைப் பத்திரத்தில் குறிப்பாக அதன் இறுதிப் பகுதியை ஒட்டி பத்திரத்தின் ஒரு அங்கமாக ஒரு அட்டவணை காணப்படும் இந்த அட்டவணை பொதுவாக நிலத்தின் பரப்பளவு மற்றும் அதன் எல்லைகள் குறித்த விளக்கத்தைத் தன்னுள் கொண்டிருக்கும் நான் சொல்லியது போல நிலத்தைப் பொறுத்தவரை நிலத்தின் எல்லைகள் குறித்து நம்மால் இரட்டிப்பாக உறுதி செய்துகொள்ள முடியும் தலைப்பு பத்திரம் விற்பனை பத்திரம் ஆகிய ஆவணங்களைப் பார்த்து நிலத்தின் எல்லைகள் எவை என்பதை அறிந்து கொள்ளலாம் நிலத்தை நேரடியாக சென்று பார்த்து அதன் எல்லைகளை உறுதி செய்து கொள்ளலாம் அறிவுசார் சொத்து என்பது அசல் சொத்தைப் போல நேரத்திலும் வெளியிலும் அமைந்து இருப்பதில்லை நான் ஏற்கனவே சொல்லியது போல் அறிவுசார் சொத்து என்பது ஒரு சிந்தனை அல்லது சிந்தனையின் வெளிப்பாடு போன்ற மனதின் படைப்புகளுடன் தொடர்புடையது இத்தகைய சொத்தின் எல்லைகளை அறிந்துகொள்ள இவற்றுக்கு ஏதேனும் ஒரு வடிவம் தேவையாய் இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு கண்டுபிடிப்பைச் செய்யும்போது அந்த கண்டுபிடிப்பு என்பது ஒரு உள் எரிப்பு இயந்திரத்தில் ஒரு முன்னேற்றம் ஆகக் கூட இருக்கலாம் அந்த முன்னேற்றம் என்பது அந்த இயந்திரத்திற்குள் உள்ளது வெளியிலிருந்து இயந்திரத்தைப் பார்க்கும் ஒரு மனிதனால் அந்தக் கண்டுபிடிப்பு எங்கே இருக்கிறது அந்த இயந்திரத்தின் எந்தப் பகுதியில் முன்னேற்றம் ஏற்பட்டு அந்த இயந்திரம் மேம்பட்டு செயல்படுகிறது என்பதை அறிய முடியாது எழுத்தில் விரிவாக விவரிக்கப்பட்டால் ஒழிய ஒரு மனிதனால் அந்த இயந்திரத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தைப் புரிந்து கொள்வது மிகவும் கடினம் ஒரு மனிதன் தலைகீழ் பொறியாளர்கள் மூலம் அந்த இயந்திரத்தை உடைத்து பார்த்து அல்லது பகுப்பாய்வு செய்து பார்த்தால் ஒழிய இயந்திரத்தில் அந்தக் கண்டுபிடிப்பால் ஏற்பட்ட முன்னேற்றத்தைப் புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும் எனவே கண்டுபிடிப்பாளர் உள் எரிப்பு இயந்திரத்தில் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் மக்களுக்கு அந்த முன்னேற்றமான மாற்றம் எங்கு ஏற்பட்டுள்ளது என்பதைப் புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும் கண்டுபிடிப்பாளர் தாமே தாம் செய்த பங்களிப்பைப் பற்றி உலகிற்கு கூறினால் மட்டுமே மக்களால் புரிந்துகொள்ள இயலும் காப்புரிமை சட்டத்தின்படி ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் எழுத்துப்பூர்வமாக விவரிக்கப்பட வேண்டும் கண்டுபிடிப்பைப் பற்றிய விவரம் காப்புரிமை விவரக்குறிப்பு என்ற ஆவணத்தில் இருக்கும் காப்புரிமை விவரக்குறிப்பு என்பது நிலப் பத்திரம் போல் சொத்தைப் பற்றிய அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் மேலும் அதன் இறுதிப்பகுதியில் உரிமை கோரல்கள் அமைந்திருக்கும் காப்புரிமையைப் பொருத்தவரை உரிமைக் கோரல்களே அறிவுசார் சொத்துக்கான எல்லைகளை வரையறுக்க உதவும் எனவே ஒரு காப்புரிமை விபரக்குறிப்பைப் பார்க்கும் பொழுது அதன் இறுதிப்பகுதியில் ஒரு உரிமைக்கோரலோ பலவோ இருக்கலாம் இந்தக் கோரல்கள் அந்த அறிவுசார் சொத்தின் வரம்புகளை நாம் புரிந்து கொள்ள உதவும் சொத்து என்பது நாம் வைத்திருக்கக் கூடியது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மாற்றி விடக் கூடியது என்பவை சொத்தைக் குறித்து நாம் கொண்டிருக்கும் புரிதல்கள் சொத்திற்கு எல்லைகள் உண்டு என்பதும்அவையே ஒருவரின் சொத்தை மற்றவர்களின் சொத்தில் இருந்து வேறுபடுத்திக் காட்ட உதவுகின்றன என்பதும் நமக்கு புரிகிறது உதாரணத்திற்கு ஒரு பேனாவை எடுத்துக் கொண்டால் அதற்கு காலத்தில் வெளியில் எல்லைகள் உண்டு மக்கள் பேனாக்கள் வைத்திருக்கிறார்கள் மேலும் அவற்றின் உரிமையாளர் யார் என்பது குறித்து தலைப்பு பத்திரத் தகராறுகள் எதுவும் இருப்பதில்லை என்பது உண்மை ஒரு கற்பனைக் காட்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் ஒரு பேனா யாருடையது என்பது குறித்து சிறு சண்டை உருவாகிறது என்று வைத்துக் கொள்வோம் எப்படி இந்த உரிமை மோதலுக்குத் தீர்வு காண்பது உங்கள் நண்பர் புத்திசாலியாக இருந்தால் அவரால் சிலவற்றை இட்டு நிரப்ப முடியும் பேனாவை திறந்து இதோ பார் நான் எனது பெயரை ரகசியமாக இதில் எழுதி வைத்துள்ளேன் அதனால் இதுதான் எனது பேனா என்று கூற இயலும் உரிமையை நிலைநாட்ட நிரூபிக்க ஒரு வழியாக இந்த சங்கேதக் குறியீடு உள்ளது எனலாம் பொருளின் மேல் உங்கள் உரிமையை நிரூபிக்க இன்னொரு வழி எதிர்ப்பு இந்தப் பேனாவை நான் நெடுங்காலமாக வைத்திருக்கிறேன் இது எனது பேனா என்று நீங்கள் சொல்லலாம் அப்போது உங்கள் நண்பர் உரிமை கோருவது கடினமாகக் கூடும் இந்நிலையில் உங்கள் நண்பர் பேனாவுக்கு உண்மையிலேயே உரிமை கோர விரும்பினால் பேனா வாங்கியதற்கான ரசீது போன்ற ஏதாவது ஒரு பொருளைக் கொடுத்து உரிமையை நிரூபிக்கலாம் கருத்தில் கொள்ளச் சொல்லலாம் உங்கள் நண்பரின் செயல் உரிமை கோரலில் உங்களைப் பின்னடையச் செய்யலாம் உங்கள் நிலையைப் பலவீனமாக்கலாம் பேனாவின் மேல் உங்கள் நண்பரின் உரிமை அதிகமானது என்று உங்களுக்குத் தோன்றலாம் இந்நிலையைத் தவிர்க்க நீங்கள் ரசீது பொய்யானது என்றோ அந்தப் பேனாவுக்கு பொருந்துவது அல்ல என்றோ கூறலாம் இவையெல்லாம் பேனா மீதான உரிமை சாசனம் சம்பந்தமாக எழுந்த சர்ச்சைகள் தற்போது இறுதியாக பேனா மீதான உரிமை சம்பந்தமாக நீங்கள் உங்கள் நண்பரை நம்ப வைத்து விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் சர்ச்சை சரி செய்யப்பட்டதால் நீங்கள் பேனாவுக்கு முழுமையாக சொந்தம் கொண்டாட முடியும் சொத்து சம்பந்தமான சர்ச்சைகள் பொதுவாக இப்படித்தான் சரி செய்யப்படுகின்றன ஒன்று நீங்கள் சொத்து உங்கள் வைப்பில் கால இடைவெளிகள் இன்றி நீண்டகாலமாக இருக்கிறது என்று சொல்லலாம் அல்லது நீங்கள் ஒரு தலைப்பு பத்திரம் ரசீது இவற்றை காண்பிக்கலாம் அல்லது அதைப் போன்ற ஏதோ ஒரு பொருளை நீங்கள் அந்த சொத்தை வேறு ஒருவரிடம் இருந்து பரிசாகப் பெற்றீர்கள் என்பதற்கு ஆதாரமாகக் காட்டலாம் ஒரு சொத்துக்கான உரிமை உங்களுக்கு உள்ளது என்பதை நிரூபிப்பதற்கு நீங்கள் ஆதாரங்களைக் காட்டலாம் அறிவுசார் சொத்து என்பது சட்டென்று பார்த்து உணர முடிவதாக இல்லாததால் அது சார்ந்த உரிமைகள் காலத்திலும் வெளியிலும் தொட்டு உணரக்கூடிய வகையில் வெளிப்படையாக இல்லாததால் அறிவுசார் சொத்து சம்பந்தமான சர்ச்சைகளை சீர் செய்வது நமக்கு சிரமமாக உள்ளது காப்புரிமையைப் பொருத்தவரை அதனால்தான் ஒரு கண்டுபிடிப்பு சம்பந்தமான விவரங்கள் மிகத் தெளிவாக விளக்கமாக அக்கண்டுபிடிப்பை அதற்கு முன் இருக்கும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பில் இருந்தும் அதற்கு நெருக்கமான வேறு கண்டுபிடிப்புகளில் இருந்தும் வேறுபடுத்திக் காட்டும் அளவுக்கு சரியான முறையில் எழுதி இருக்க வேண்டும் என்ற அவசியம் சொல்லப்பட்டு இருக்கிறது மேலும் ஏற்கனவே உள்ளவற்றுடன் ஒப்பிடும்போது கண்டுபிடிப்பாளரின் பங்களிப்பு எத்தகையது என்பதை அவர் விரிவாக விளக்கி இருக்க வேண்டும் கண்டுபிடிப்புகளைப் பொருத்தவரைஏற்கனவே உள்ள அறிவு முந்தைய கலை என்ற வார்த்தையால் குறிக்கப்படுகிறது அதற்குப்பின் எத்தகைய பங்களிப்பை கண்டுபிடிப்பாளர் செய்திருக்கிறார் என்பதை அவர் தெளிவாகக் காட்ட வேண்டும் இவைதான் காப்புரிமை விவரக் குறிப்பில் குறிக்கப்படுகின்றன மேலும் ஒரு கண்டுபிடிப்பாளர் முந்தைய கலையிலிருந்து அவரது கண்டுபிடிப்பு எப்படி வேறுபட்டது என்பதை சுட்டிக்காட்டிய பின்பு அதை அவர் தனது சொத்தாக அறிவிக்கிறார் சொத்தாக உரிமை கோருகிறார் இதுதான் காப்புரிமை விபரக்குறிப்பு அதன் இறுதியில் நான் ஏற்கனவே சொன்னது போல் எழுதப்பட்டுள்ள உரிமை கோரல்களுக்குத்தான் பொதுவாக பாதுகாப்பு வழங்கப்படுகிறது ஒரு காப்புரிமை பாதுகாப்பு என்பது உரிமை கோரல் பகுதியில் குறிப்பிட்டுள்ளவற்றுக்குத் தான் காப்புரிமை விவரக் குறிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள விரிவான தகவல்களுக்கு அல்ல எனவே அறிவுசார் சொத்து இருப்பதற்கான சான்று என்றால் கண்டுபிடிப்பைப் பொருத்தவரை அது காப்புரிமை தான் மேலும் அது சம்பந்தமான அனைத்து விபரங்களும் அடங்கிய ஆவணமான காப்புரிமை விபரக்குறிப்பு பற்றிப் பார்த்தோம் தற்போது நீங்கள் எண்ணிக் கொண்டிருக்கலாம் அறிவுசார் சொத்து உரிமை பெறுவது எளிதானதுதான் எல்லாவற்றையும் எழுத்தில் எழுத வேண்டும் அவ்வளவுதான் என்று எண்ணலாம் அது அவ்வாறல்ல நாம் எல்லாவற்றையும் எழுத்தில் சமர்ப்பித்தால் காப்புரிமை அலுவலகத்தில் ஒரு ஆய்வு நடத்தப் பெறும் இந்தியாவில் இது இந்தியக் காப்புரிமை அலுவலகத்தால் நடத்தப்படுகிறது உங்கள் எழுத்துப்பூர்வ விளக்கம் இந்தியக் காப்புரிமை அலுவலகத்தால் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின் சோதனைகளில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே உங்களுக்கு காப்புரிமை வழங்கப்படும் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு தலைப்பு மற்றும் குறிப்பிட்ட காலத்திற்கான ஒரு பாதுகாப்பு கிடைக்கப்பெறும் நீங்கள் உங்கள் காப்புரிமையை உயிர்ப்புடன் வைத்திருக்கத் தேவையான கட்டணத்தைக் கட்டிக்கொண்டிருக்கும் வரை